மாணவர்களை வரவேற்கிறோம் முந்தைய வகுப்பில் கடன் கொள்கை மாற்றங்கள் குறித்து விவாதித்தோம் இன்றைய வகுப்பில் நாம் நிறுவனங்களின் கடன் கொள்கை மாற்றங்கள் மற்றும் ரிஸீவபல்ஸ் களில் உள்ள தடுக்கப்பட்ட கணக்குகளின் நிதியை எவ்வாறு நிர்வகிப்பது போன்றவற்றை கற்றுக்கொள்வோம் ஏனென்றால் ஒரு காலத்தில் நிறுவனத்தால் நிர்ணயிக்கப்பட்ட கடன் கொள்கை சில காலத்திற்கு நிலையானதாக இருக்கும் சந்தையின் முன்னேற்றங்களைப் பார்க்கும்போது சந்தையில் ஏற்படும் மாற்றங்களைப் பார்க்கும்போது கடன் கொள்கைகளை மாற்ற வேண்டும் அல்லது சந்தை கொள்கையை அதாவது கடன் கொள்கை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மதிப்பீடு செய்ய வேண்டும் இதனால் விற்பனைத் தொகையை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் அல்லது அதிகரிக்க முடியும் எனவே கடன் கொள்கை மிக முக்கியமான ஆவணம் முந்தைய வகுப்புகளில் நாம் விவாதித்தோம் நான் உங்களுக்குச் சொன்னது போலவும் இது சந்தைப்படுத்தல் சக்தியின் மீது நெகிழ்வுத்தன்மையோ அல்லது விற்பனைப் நபர்களிடம் நான் கடன் கொள்கையுடன் விளையாடுவதாகக் கூறவில்லை எனவே அதற்கான மற்ற தீர்வுகள் என்னவென்றால் நாம் எழுதப்பட்ட கடன் கொள்கையை தர வேண்டும் ஒவ்வொரு கடன் அல்லது கடன் வாங்குவோருக்கும் நாம் ஸ்கோர்களின் சேகரிப்பும் முக்கியமான பகுதியாகும் ஆகவே ரிஸீவபல்ஸ் வைகளை சேகரிக்க வசூல்துறையின் முயற்சிகள் தேவைப்பட்டால் அவ்வாறு செய்வதில் வசூல் துறைக்கு அதிக முயற்சி தேவைப்படுகிறது மற்றும் அதிக செலவுகள் ஏற்படும் இப்போது நீங்கள் கடன் கொள்கை மாற்றங்களைப் பற்றி பேசப் போகும்போது அதை இரண்டு பகுதிகளாக விவாதிப்போம் முதலில் குறுகிய கால மாற்றங்கள் மற்றும் இரண்டாவது நீண்ட கால மாற்றங்கள் சிலநேரங்களில் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் குறுகிய கால பிரச்சினைகள் நீண்ட கால கொள்கையை மாற்றாது ஆனால் குறுகிய காலத்திற்கு அவர்கள் சில மாற்றங்களைச் செய்ய வேண்டும் இல்லையெனில் கொள்கை ஒரே மாதிரியாக இருப்பதால் எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்தாது ஆனால் சில குறுகிய கால பிரச்சினைகளை அல்லது சில தற்காலிக சிக்கல்களைச் சமாளிக்க முடியும் நாம் கடன் கொள்கையை மாற்ற வேண்டியிருக்கும் மேலும் பிரச்சினைகள் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடும் இது சரக்குகளை அதிகரிப்பதில் சிக்கலை எதிர்கொள்கிறது சரக்குகளை பெருக்குவது விற்பனையின் காரணமாக அல்ல இது ஒரு வழக்கமான அம்சம் அல்ல ஆனால் அது மற்றும் சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் அல்லது எப்போதாவது நிறுவனம் சுழற்சியின் போக்குகளைக் கடந்து செல்லும்போது அவை விற்பனை பாதிக்கப்படுவதற்கான காரணியாக இருக்கலாம் மேலும் அவை நீண்ட காலத்திற்கு சரி செய்யப்படும் ஆனால் குறுகிய கால விற்பனையில் எதிர்மறையாக இருப்பதால் கொடுக்கப்பட்ட கடன் காலம் மற்றும் கடன் விதிமுறைகள் மற்றும் சந்தையில் அதிகம் பணத்தில் விற்க முடியவில்லை எனவே இதை சில குறுகிய காலத்திற்கு தளர்த்த வேண்டியிருக்கும் பின்னர் கடன் விற்பனையில் சரக்குகளை அனுப்ப முடியுமா என்பதை நாம் காண வேண்டும் ஏனெனில் நீங்கள் சரக்குகளை உங்களுடன் வைத்திருந்தால் உங்களிடம் இருக்கும் செலவு அதிகரிக்கும் எனவே எப்போதாவது நாம் அதை மதிப்பாய்வு செய்கிறோம் அது சில காலத்திற்கு கடன் கொள்கையை தளர்த்தும் என்று நாம் காண்கிறோம் அந்த சரக்குகளை கடன் விற்பனையாக மாற்றுவது பயனுள்ளது அல்லது கொள்கையை தளர்த்துவதால் அந்த கடன் விற்பனையை நாம் சேகரிக்கப் போகிறோம் எனவே அது சாத்தியமானால் நாம் கொள்கையை தளர்த்தலாம் பின்னர் அந்த சரக்குகளை கடன் விற்பனையாக மாற்றலாம் சில நேரங்களில் நிறுவனம் புதிய சந்தையில் நுழைய வேண்டியிருக்கும் போது அதே விதிமுறைகளில் நீங்கள் தயாரிப்புகளை விற்கக்கூடாது எனவே புதிய சந்தையில் நாம் புதிய வாங்குபவர்களுக்கு சிறிது தளர்வு கொடுக்க வேண்டும் அல்லது அவர்கள் வாங்க முன்வர மக்களைத் தூண்ட வேண்டும் எனவே நிலையான சந்தையில் நாம் பின்பற்றும் அதே கடன் கொள்கையை நாம் பின்பற்றுவதில்லை அது ஏற்கனவே இருக்கும் வாங்குபவரின் ஆர்வத்தை பாதிக்காது மேலும் புதிய சந்தையில் நாம் செல்லும்போது நிறுவனம் சில கொள்கை மற்றும் மாற்றங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்துகொள்கிறோம் அதில் எந்தத் தீங்கும் இல்லை புதிய வாங்குபவர்களை ஈர்ப்பதற்கு தூண்டுவதற்கு சில கூடுதல் கடன் காலம் மற்றும் சிலநேரங்களில் பண தள்ளுபடியின் அடிப்படையில் சுதந்திரம் போன்றவற்றை வழங்கலாம் அல்லது எப்போதாவது அவர்கள் கடனில் வாங்க விரும்பினால் அவர்கள் நிலையான சந்தையில் கொடுக்கும் அதே அளவிலான கடனுக்கு வாங்க முடியாது எனவே நாம் நீட்டிக்கப்பட்ட கடன் காலத்தை கொடுக்கவேண்டும் நீங்கள் தயாரிப்பை வைத்திருக்கிறீர்கள் அதை சந்தையில் விற்க முயற்சிக்கிறீர்கள் மக்களுக்கு தயாரிப்புகளை அறிமுகம் செய்யவும் நீங்கள் உற்பத்தியை நுகர்வோருக்கு அனுப்பவும் சேகரிக்கவும் முடியும் போது அதற்கான பங்கை எங்களுக்கு அனுப்புகிறீர்கள் சில நேரங்களில் இந்த மாற்றங்கள் சுழற்சியின் போக்குகளைச் சமாளிப்பதற்காக அதிகரிக்கும் சரக்குகள் ரிஸீவபல்ஸ் கணக்குகளாக மாற்றப்படும் புதிய சந்தையில் நுழைய சிறிது நேரம் நாம் கடன் கொள்கைகளை தளர்த்த வேண்டியிருக்கும் மேலும் கடன் கொள்கைகளில் ஏற்படும் மாற்றங்கள் நிரந்தரமானவை அல்ல அவை நீண்ட காலமல்ல முதலில் நாம் குறுகிய கால பகுதியைப் பற்றி பேசுகிறோம் அவை நீண்ட காலமாக இல்லை சிலவற்றில் மட்டுமே நீங்கள் சூழ்நிலை மாற்றங்களைக் காண முடியும் நாம் சாதாரண போக்கைக் குறைத்து வருகிறோம் எனவே எங்கள் பழைய வாடிக்கையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது நிரந்தர வாடிக்கையாளர் போன்றவர்களுக்கு அவர்கள் அதை நிலையான கடன் காலத்திலும் அதே தள்ளுபடியிலும் அதே விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளிலும் விற்பனை செய்கிறார்கள் ஆனால் சில சமயங்களில் ஏற்கனவே இருந்த வாடிக்கையாளராக இருந்தாலும் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் இது ஒரு தெளிவான சந்தர்ப்பமாக 60 நாட்கள் முதல் 75 அல்லது 90 நாட்கள் வரை நீட்டிக்கப்பட்ட கடனை நாம் தருகிறோம் என்பதை அவர்களிடம் மிகத் தெளிவாகத் தெரிவிக்க வேண்டும் ஆனால் இதை ஒரு வழக்கமான அம்சம் பொதுவாக அடுத்த சரக்குக்கான ஆர்டர்க்கு அதே விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் கொண்டிருக்க வேண்டும் எனவே குறுகிய கால மாற்றங்கள் உள்ளன இந்த மாற்றங்களின் உதவியை நாம் எடுத்துக் கொள்ளலாம் மேலும் அந்த சரக்குகளை சந்தைக்கு அல்லது விநியோக சேனல்களுக்கு அல்லது வாடிக்கையாளர்களுக்கு தளர்வான விதிமுறைகளுக்கு அனுப்பலாம் ஆனால் ஒரு தற்காலிக அடிப்படையில் மற்றும் இந்த மாற்றம் ஒரு குறுகிய கால மாற்றம் நிரந்தர மாற்றம் அல்ல எனவே நீங்கள் அதைப் பற்றி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்த முறை நாம் அதே கடன் விதிமுறைகளை வழங்க மாட்டோம் எனவே நாம் பழைய கடன் விதிமுறைகளை நாட வேண்டும் எனவே குறுகிய கால கொள்கையில் மாற்றம் இருந்தால் நிறுவனம் அதை எவ்வாறு மதிப்பீடு செய்ய வேண்டும் நாம் கொள்கையை எப்போது தளர்த்தப் போகிறோம் என்று பாருங்கள் இதன் பொருள் என்னவென்றால் நாம் விற்பனையை அதிகரிக்கப் போகிறோம் எனவே இன்கிரிமெண்டல் அனாலிசிஸ் ஐ நாம் மீண்டும் பயன்படுத்த வேண்டும் ரிஸீவபல்ஸ் பெறுகிறோம் இலாபம் ஏற்கத்தக்கதா அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாததா அல்லது இலாபம் நிச்சயமாக இருக்கப் போகும் சூழ்நிலையை நாம் முடிவுக்குக் கொண்டு வரப் போகிறோம் இலாபத்தின் ஒரு பகுதி வராகடன்களாக மாற்றப்படுகிறதா அல்லது விற்பனையின் ஒரு பகுதியை எடுக்கவில்லை மற்றும் இலாபத்தின் ஒரு பகுதி பெறவில்லை ஏனெனில் இலாபம் என்பது கடன் இலாபம் பண இலாபம் அல்ல ஆனால் கடன் கொள்கையை தளர்த்துவதால் இன்கிரிமெண்டல் சேல்ஸ் ல் ஈட்டப்படும் இலாபம் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கது பின்னர் அதை எப்படி செய்வது ஏதாவது மாதிரியும் கிடைக்கிறதா ஏதாவது முறையும் கிடைக்கிறதா நிதானமான கொள்கையின் காரணமாக அந்த அதிகரிக்கும் விற்பனையை எவ்வாறு மதிப்பிடுவது மற்றும் அதிகரிக்கும் செலவு மற்றும் இலாபம் எவ்வளவு என்பதைக் கண்டறிய ஏதாவது சூத்திரமும் கிடைக்கிறதா ஆமாம் ஒரு மாதிரி உள்ளது அந்த மாதிரியை நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூத்திரம் உள்ளது மேலும் கடன் கொள்கையை தளர்த்துவதன் மூலமும் சந்தையில் விற்பனை செய்வதன் மூலமும் நாம் ஒரு இலாபகரமான நிலையில் அடையப்போகிறோமா என்பதை மதிப்பீடு செய்ய முயற்சி செய்யலாம் அல்லது அதே இலாபத்தை நாம் பெறப்போகிறோம் அல்லது எப்போதாவது இழப்பு ஏற்படும் எனவே அதிகரிக்கும் மாற்றம் அதிகரிக்கும் இலாப பகுப்பாய்வை நாம் கொண்டிருக்க வேண்டும் நாம் அதிகரிக்கும் விற்பனையைக் கொண்டிருக்கிறோம் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய அதிகரிக்கும் இலாபத்தில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய அதிகரிக்கும் செலவு பின்னர் நாம் இந்த குறுகிய காலத்தை பயனுள்ளதா என்று பகுப்பாய்வு செய்ய வேண்டும் கால மாற்றங்கள் அல்லது இருக்கும்கொள்கையுடன் தொடர வேண்டும் எனவே ஒரு பகுப்பாய்வு செய்து குறுகிய கால மாற்றங்களை எவ்வாறு மதிப்பிடுவது மற்றும் மாற்றங்கள் நிறுவனத்தால் செய்யப்பட வேண்டியவை என்றால் எப்படி முடிவெடுப்பது என்பதை அறிய முயற்சிப்போம் எனவே நீங்கள் கூட மிகக் குறைவான இலாபத்தைப் பெறப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் இழக்கப் போகிறீர்கள் என்றால் நாம் கொள்கையை தளர்த்தப் போவதில்லை இந்த கணக்கீடுகளுக்குப் பிறகு என்ன இலாபம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாம் அதைப் பற்றி தீவிரமாக சிந்திக்க வேண்டும் சரக்குகளை சரக்குகளாக வைத்திருப்பது பிரச்சினைகளை உருவாக்கும் இல்லையென்றால் இலாபம் இருக்க வேண்டும் இலாபம் கணிசமாக இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கலாம் பெயரளவு இலாபம் அல்ல குறைந்தபட்ச இலாபம் மற்றும் கணிசமான இலாபம் இருக்க வேண்டும் ஏனென்றால் கடன் கொள்கை மாற்றங்களை குறுகிய காலத்திற்கு ஆதரவாக மட்டுமே முடிவெடுக்கப் போகிறோம் எனவே கடன் கொள்கையில் குறுகிய கால மாற்றங்களை எவ்வாறு மதிப்பீடு செய்வது என்பதை அறிந்து கொள்வோம் நாம் இங்கு பணியாற்றியதில் எங்களுக்கு ஒரு சிறிய சிக்கல் உள்ளது அதைப் பற்றிய தீர்வை கண்டுபிடிக்க முயற்சிப்போம் உதாரணமாக பீட்டா லிமிடெட் சிக்கலை எதிர்கொள்கிறது அதன் சந்தை தகவல்களை சேகரிக்கிறது பின்பு தற்போது கடன் விற்பனை இல்லை என்ற நிலையிலிருந்து இது கடன் கொள்கையை தற்போது 90 நாட்கள் வரை தளர்த்தினால் 375 கோடி ரூபாய் கூடுதல் விற்பனையைச் செய்யலாம் இது ஒரு விசித்திரமான வழக்கு நிறுவனம் தற்போது பணத்திற்கு முழுவதுமாக விற்கிறது ஆனால் அவற்றின் விற்பனை குறைவாக உள்ளன இங்கே அவர்கள் நடத்திய ஒரு கணக்கெடுப்பில் சந்தையில் சரக்கு மெதுவான வேகத்தில் நகரும் போது மெதுவாக நகரும் சரக்குகளின் சிக்கலை எதிர்கொள்கின்றனர் அறிக்கையின் முடிவு என்னவென்றால் கொள்கையை தளர்த்தினால் அல்லது அவர்கள் இங்கு நிதானமாக கடன் விற்க ஆரம்பித்தால் அவர்கள் 375 கோடிக்கு சந்தையில் விற்கிறார்கள் அதாவது இங்கு சில கடன்களுக்கு 0 கடன் என்று பொருள் எனவே அவர்களின் கொள்கை கடனுக்கு இல்லை என்று பொருள் அல்ல அவர்கள் 0 கடன் மட்டத்திலிருந்து சில கடன் மட்டம் வரை விற்பனை செய்கிறார்கள் எனவே புதிய விற்பனை நுழைவின் ஒரு பகுதி வராக்கடனாக 2 ஆகும் இந்த 375 கோடியில் 2 சிறப்பாக இருக்கும் இது எங்களுக்குத் தெரிந்திருக்கும் இது நாம் செய்த கணக்கெடுப்பின் கணக்கீடுகளின்படி பொருட்களின் விலை வேரியாபில் காஸ்ட் மாற்றங்கள் மிகக் குறுகிய காலமே என்று கருதப்படுகிறது குறுகிய காலத்தில் பிக்ஸட் காஸ்ட் களில் முதலீடு செய்தால் அது 375 ஆக உயர்த்தப்படுகிறது பின்னர் கிடைக்கும் வருமானம் என்ன இந்த நிதியை வேறு இடங்களில் முதலீடு செய்தால் 20 நிதி கிடைக்கும் இங்கே குறைந்தபட்சம் 20 நிதி கிடைக்கிறது இதனால் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் 0 ஆகிறது நிறுவனங்களுக்கு அதன் கடன் கொள்கையை தளர்த்தலாமா இல்லையா என்று அறிவுறுத்துங்கள் 0 கடனின் பொருள் இங்கு தெளிவாக எழுதப்பட்டுள்ளது அது நிறுவனம் தற்போதைய கடன் கொள்கையை 90 நாட்கள் வரை தளர்த்துவது விசித்திரமான வழக்கு என்பதை இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் முழுவதையும் கடனில் விற்காத நிறுவனங்களின் முழு விற்பனையும் ரொக்கதில் உள்ளன இப்போது அவர்களின் ஒவ்வொரு சரக்குகளும் விரைவாக சந்தைக்கு நகரவில்லை என்று நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள் எனவே அதை கடன் உரிமையில் விற்க வேண்டும் என்ற சிந்தனை வரும் இப்போது இந்த சூழ்நிலையை மதிப்பீடு செய்து நிலைமையை எவ்வாறு மதிப்பீடு செய்ய முடியும் என்பதைக் கண்டறிய முயற்சிப்போம் அதற்கான எந்த மாதிரி இருக்கிறதா ஆம் குறுகிய கால கடன் கொள்கை மாற்றங்களை மதிப்பிடுவதற்கு ஒரு மாதிரி உள்ளது மேலும் அந்த மாதிரி மிகவும் எளிமையானது ஏனெனில் அவர் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார் முக்கியமான காரணிகளை உள்ளடக்கியது முக்கியமான காரணிகள் என்னவென்றால் நாம் எவ்வளவு அதிக இலாபம் பெறப் போகிறோம் கடன் கொள்கையை தளர்த்தி 375 கோடிக்கு அதிகமாக விற்பனை செய்கிறோம் எவ்வளவு கூடுதல் விற்பனையை நாம் எவ்வளவு கூடுதல் செலவில் செய்யப் போகிறோம் எவ்வளவு கூடுதல் வராக் கடனை பெறப்போகிறோம் எவ்வளவு கூடுதல் வசூல் காரணங்களைக் கொண்டிருக்கிறோம் இந்த காரணிகள் அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மாதிரியாக இறுதியாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது கூடுதல் அல்லது இன்கிரிமெண்டல் புரோஃபிட் களின் மதிப்பு என்ன என்பது இங்கே முக்கியமான கருத்தாகும் எனவே இந்த மாதிரியான சூழ்நிலையை எவ்வாறு கையாள்வது என்பதை இங்கே பார்ப்போம் கடன் கொள்கை மாற்றங்களினால் கடன் கொள்கை மாறுகிறது இதை நான் ஒரு குறுகியகால உரிமை என்று அழைக்கிறேன் நீண்ட காலம் அல்ல அதை எவ்வாறு மதிப்பீடு செய்வது குறுகிய கால கடன் கொள்கை மாற்றங்களை மதிப்பிடுவதற்கு ஒரு தெளிவான மாதிரி உள்ளது சிறிய p s sv ivc s 365 365 நாட்களின் எண்ணிக்கையை எடுத்து வருகிறோம் 365 சிலநேரம் 360 ஆகவும் எடுக்கலாம் எனவே இது இங்கே கிடைக்கும் ஒரு மாதிரி இது p s நாம் இங்கு பார்க்கிறேன் எங்கள் பிரச்சினையில் 375 கோடிக்கு அதிகமாக விற்றால் நாம் அதிக இலாபம் பெறப்போகிறோம் இது p என்பது இன்கிரிமெண்டல் புரோஃபிட் இது விற்பனை சதவீதம் அடிப்படையில் முழுமையான சதவீதம் அடிப்படையில் அல்ல பின்னர் b வராக்கடன் இழப்புகள் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்த்த வராக்கடன் இழப்புகள் கூடுதல் விற்பனையின் சதவீதமாக இருப்பது b ஆகும் இப்போது i இங்கே என்ன i மூலதன ஆப்பர்சூனிட்டி காஸ்ட்க்கான சதவீதம் மற்றும் c என்ன இங்கே நமக்கு சிறிய c என்பது கடன் காலம் எனவே இவைகள் விதிமுறைகள் ஒரு மாதிரி இங்கு நாம் அனைத்தையும் மாதிரியில் காரணியாகக் கொண்டுள்ளோம் இது விற்பனையின் அதிகரிப்பின் விளைவாக இருக்கும் எனவே இங்குள்ள அனைத்தையும் நாம் காரணியாகக் கொண்டுள்ளோம் இது எவ்வளவு அதிக இலாபம் ஈட்டப்போகிறோம் அதுதான் p எனவே இங்குள்ள முக்கிய அக்கறை உங்களிடம் இன்கிரிமெண்டல் புரோஃபிட் பின்னர் கடன் கொள்கையை தளர்த்துவோம் கூடுதல் விற்பனைக்கு செல்வோம் அதிக இலாபம் இல்லாவிட்டால்நாம் விற்பனையை தளர்த்த மாட்டோம் அல்லதுகொள்கையைதளர்த்த மாட்டோம் பின்னர்நாம் ஏன் கூடுதல் விற்பனைக்கு செல்ல வேண்டும் ஆமாம் ஏதேனும் அதிகரிக்கும் இலாபம் இருந்தால் அதை 1 மினஸ் v எப்படி மதிப்பிடுவது s கூடுதல் விற்பனை நீங்கள் கடன் கொள்கை மாற்றங்களை எதிர்பார்க்கிறீர்கள் v என்பது நான் முன்பு சொன்னது போல சதவீத அடிப்படையில் விற்பனையின் வேரியாபில் காஸ்ட மட்டுமே A ஆகக் கருத வேண்டும் மற்றும் B என்பது எதிர்பார்க்கப்படும் வராக்கடன் இழப்புகளாகும் ஏனென்றால் நாம் கடனில் விற்கப் போகிறபோது வரா கடன் எப்போதாவது கூட இருக்கும் நீங்கள் கடன் கொள்கையை தளர்த்தும்போது என்ன நடக்கும் என்பது கூட இருக்கும் ஏற்கனவே வாங்குபவர்களும் கூட இந்த விஷயத்தில் 100 பணத்தை விற்கிறோம் என்றால் உதாரணமாக சொல்லுங்கள் தயாரிப்பு அப்படி இருந்தால் விநியோக சேனல் கூட அவர்களிடமிருந்து பணத்திற்கு வாங்கி சந்தையில் விற்க தயாராக உள்ளனர் ஆனால் நிறுவனம் கடன் கொள்கையை தளர்த்தினால் மற்றும் பண விற்பனையைத் தவிர நிறுவனம் கடனில் விற்கத் தொடங்கினால் பணத்திற்கு வாங்கிக் கொண்டிருந்த வாடிக்கையாளர்களும் கூட நிறுவனத்துடன் கையாளும் போது மிகவும் கவனமாக இருக்கும் வாடிக்கையாளர்களும் கூட நிதானமாகிவிடுவார்கள் இப்போது நிறுவனம் கடன் கொடுக்கத் தொடங்கியுள்ளது எனவே நாமும் கொஞ்சம் நிதானமாகி விடுவோம் அந்த தளர்வின் விளைவாக இரு தரப்பினருக்கும் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் நிறுவனம் விலையைகொடுக்கும் அந்த சூழ்நிலையின் விளைவாக வாடிக்கையாளர் நன்மை அடைவார் நீங்கள் வரா கடன்களையும் பெறுவீர்கள் வணிக வரலாற்றில் எல்லா இடங்களிலும் நாம் கண்டறிந்துள்ளோம் நீங்கள் கடனில் விற்கும்போது அனைத்து விற்பனையும் சேகரிக்கப்படவில்லை விற்பனையின் ஒரு பகுதி கணக்கிடப்படாமல் இருக்கும் வங்கிகளைப் பொறுத்தவரையில் கடன்களுக்கு 100 கடன்கள் வழங்கப்படுவதைக் காண்கிறோம் கடனின் ஒரு பகுதி வராக்கடன் ஆகிவிடுகிறது மற்றும் இழப்புகளைச் சுமக்க வேண்டி இருக்கிறது எனவே கூடுதல் விற்பனையின் சதவீதமாக எதிர்பார்க்கப்படும் கூடுதல் வராக்கடன் இழப்புகளை இங்கே நாம் பெறப்போகிறோம் பின்னர் ரிஸீவபல்ஸ் 20 ஆகும் அந்த செலவை நாம் மீட்டெடுக்க வேண்டும் இதன் பொருள் குறைந்தபட்ச வருமானம் 20 அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும் ஏனெனில் அந்த வருமானம் வேறு இடத்திலும் கிடைக்கிறது எனவே நான் இங்கே முதலீடு செய்ய வேண்டும் மற்றும் கூடுதல் அபாயத்தை எடுத்துக்கொள்வேன் c என்பது இப்போது நாம் எவ்வளவு கடன் காலம் கொடுக்கப் போகிறோம் என்பது நீங்கள் ஏற்கனவே 60 நாட்களுக்கு கடனில் விற்கிறீர்கள் என்றால் இப்போது நாம் அந்த கடன் காலத்தை 90 நாட்களாக மாற்ற வேண்டும் என்றால் அதை நாம் கூடுதல் கடன் காலமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் தளர்வின் விளைவாக மற்றும் இந்த விஷயத்தில் 0 கடனிலிருந்து இப்போது வரை நாம் கடன் கொடுக்கத் தொடங்க வேண்டும் எனவே கடன் எத்தனை நாட்கள் அல்லது கடன் காலம் எத்தனை நாம் உங்களுக்கு வழங்கப் போகிறோம் என்பதும் அதற்குக் காரணியாக இருக்கும் எனவே எங்களுக்கு காரணி இலாபமும் உள்ளது மேலும் விற்பனையும் உள்ளது வராக்கடனும் உள்ளது செலவும் உள்ளது ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் மற்றும் கடன் காலமும் உள்ளது எனவே இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் நிலைமை நமக்கு எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் என்ன வழக்கு என்பதைப் பார்ப்போம் எனவே எத்தனை விற்பனை 350 கோடி கடன் கொள்கையை தளர்த்துகிறது என்பதை நாம் இங்கு படித்து வருகிறோம் பின்னர் கடன் காலம் 90 நாட்கள் வரை இருக்கும் எனவே நாம் 90 நாட்களை எடுக்க வேண்டும் வராக்கடன் செய்திகள் புதிதாக இதைச் சொல்கின்றன ஆனால் அது 2 மற்றும் விற்கப்பட்ட பொருட்களின் விலை வேரியாபில் காஸ்ட ல் 20 மட்டுமே தகவல் எங்களிடம் உள்ளது என்று நான் நினைக்கிறேன் எனவே ஒரு மாதிரியின் உதவியுடன் இந்த சூழ்நிலையை நாம் எளிதாக மதிப்பீடு செய்யலாம் இங்கே நாம் பார்க்க வேண்டும் எனவே முதல் விஷயம் எவ்வளவு என்பதைக் கணக்கிடுவதற்கான p சரியான சிறிய p ஐ நாம் கண்டுபிடிக்க வேண்டும் 375 என்பது கூடுதல் விற்பனை நாம் 1 v ஆக உருவாக்கப் போகிறோம் v என்பது வேரியாபில் காஸ்ட எனவேஆப்பர்சூனிட்டி காஸ்ட் மற்றும் முதலீடு 80 மட்டும் 100 அல்ல பின்னர் 90 என்பது நாம் இங்கு எடுக்கும் கடன் காலம் 90 என்பது கடன் காலம் 375 ஆல் வகுக்கப்பட்டது மற்றும் 90 என்பது கடன் காலம் 375365 ஆல் பெருக்கப்படும் இதை நீங்கள் தீர்த்துக் கொண்டால் இங்கே என்ன நடக்கும் உங்கள் p 75 ஆக இருக்கும் நீங்கள் இதைத் தீர்த்தால் 75 7 5 14 80 என்று சொல்வீர்கள் இதைத் தீர்த்தால் நான் அடுத்த கட்டத்திற்கு நேரடியாகச் செல்கிறேன் எனவே இது p 75 7 5 14 80 ஆகும் மேலும் நீங்கள் கணக்கிட்டால் அது ரூபாய் இறுதி போன்றது இது 52 70 கோடியாக செயல்படும் இது p இது அதிகரிக்கும் இலாபம் ஆகும் எனவே கடன் கொள்கையை 0 முதல் 90 நாட்கள் வரை தளர்த்தி 375 கோடி கூடுதல் விற்பனையைச் செய்தால் 52 70 கோடி இன்கிரிமெண்டல் புரோஃபிட் ஐ பெறப்போகிறோம் இப்போது இங்கே ஒரு காரணி மறந்துவிட்டது நாம் சரக்குகளை கடன் விற்பனையாக மாற்றும்போது குறுகிய கால கொள்கை மாற்றத்தின் இந்த முடிவை நாம் ஏன் எடுத்தோம் ஏனெனில் நிறுவனம் மெதுவாக நகரும் சரக்குகளின் சிக்கலை எதிர்கொள்வதைப் பின்பற்றுகிறது எனவே சரக்குகளை எங்களுடன் வைத்திருப்பதை விடவும் எல்லா வகையான செலவினங்களின் செலவையும் தாங்குவது நல்லது இது ஒரு முதலீட்டு செலவாகும் இது கையாளுதலுக்கான செலவு காலாவதியான செலவு கொண்டு செல்லும் செலவு அனைத்து வகையான செலவுகளுடன் அந்த சரக்குகளை கடன் விற்பனையாக மாற்றுவது நல்லது எனவே இங்கே அவர்கள் அந்த சரக்குகளை கடன் விற்பனையாக மாற்றும்போது ஒரு முக்கியமான காரணி என்னவென்றால் சரக்குகளைச் சுமக்கும் செலவு மற்றும் சுமந்து செல்லும் செலவு சேமிக்கப்படும் முதலீட்டு செலவு இருக்கும் ஏனெனில் சரக்குகளில் முதலீடு செய்யப்பட்ட தொகை ரிஸீவபல்ஸ் கணக்குகளில் முதலீடு செய்யப்படவில்லை எனவே அந்த முதலீட்டுச் செலவு ஒரே மாதிரியாக இருக்கிறது ஆனால் சுமந்து செல்லும் செலவு சேமிக்கப்படும் ஏனெனில் அவற்றின் கிடங்கு காலியாகிவிடும் எனவே அவர்களுக்குத் கிடங்கு இடம் தேவையில்லை அவர்கள் மக்கள் கவனித்துக்கொள்வதைப் பதிவு செய்யவில்லை அவர்கள் வழக்கத்திற்கு மாறான செலவு எதையும் சேமிக்கப் போகிறார்கள் அவை கையாளுதல் செலவுக்கு அல்லது எடுத்துச்செல்லும் செலவு எதுவாக இருந்தாலும் சேமிக்கப்படும் அந்த செலவு இங்கே கருதப்பட்டால் அந்த செலவு இப்போது இருக்கும் அது இலாபத்தை அதிகரிக்கும் என்று நீங்கள் கூறலாம் இலாபத்தை குறைக்காதது இலாபத்தை அதிகரித்தது நல்லது என்று நான் கூறுவேன் எனவே அங்கு செலவாகும் காரணிகளை நீங்கள் எவ்வாறு கொண்டிருக்க வேண்டும் அதாவது உண்மையில் p s 1 v பெருக்கல் sv ivc 365 சுமந்து செல்லும் செலவில் சேமிப்பு g என்பது சரக்குகளை சுமக்கும் செலவு ஆகும் எனவே வேரியாபில் காஸ்ட ன் விகிதமாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் இது விற்கப்படும் பொருட்களின் விலையின் சதவீதமாகும் எனவே g சேமிக்கப்படும் என்பதும்மேலும் இங்குள்ள இலாபத்தில் g சேர்க்கப்படும் என்பதும் இதன் பொருள் ஏனெனில் இங்குள்ள இலாபத்தை நாம் கணக்கிட்டுள்ளோம் எனவே இது 52 70 கோடி ஆகும் இப்போது இந்த g 0 5 சரி என்று சொல்வதற்கு சமம் என்று கருதுவோம் 5 நாம் g என்று கருதினோம் எனவே இப்போது என்ன நடக்கும் g 52 70 கோடி ரூபாய் 0 005 ஆக மாறும் இது 375 ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் இது gsb 375 பெருக்கல் 0 80 ஆக உள்ளது இதை நீங்கள் கணக்கிட்டால் இந்த இலாபம் 54 20 கோடி ரூபாயாக மாறும் இந்த இலாபம் ரூபாய் 54 20 கோடி இது 52 70 கோடி அல்ல சிறிய p 54 20 கோடியாக இருக்கும் எனவே இது தான் கடன் கொள்கையில் மாற்றங்களின் உண்மையான விளைவு மற்றும் அதுவும் குறுகிய கால மாற்றங்கள் எனவே 375 கோடி கூடுதல் இலாபத்தை சந்தையில் விற்பனை செய்வதன் மூலம் கூடுதல் இலாபம் என்பது இங்கு நாம் காணப்போகிறோம் இது 54 20 கோடி ஆகும் இது கணிசமான தொகையாகும் நீங்கள் இங்கே கணக்கிடுங்கள் 375 ஏனெனில் நாம் இதைப் பற்றி பேசினோம் 375 என்பது முதலீட்டு பகுதி அல்ல நாம் அவரின் 80 ஐச் முதலீடு செய்கிறோம் ஏனெனில் வேரியாபில் காஸ்ட அதிகரிக்கும் என்பதால் 375 இல் 80 ஐ எடுக்க வேண்டும் 375 இன் முழுத் தொகையையும் சொல்லக்கூடாது எனவே நாம் 375 இல் 80 முதலீடு செய்கிறோம் எங்களுக்கு 54 20 வருமானம் கிடைக்கிறது இது ஒரு நல்ல வருவாய் ஆக இருக்கலாம் கடன் கொள்கையை தளர்த்துவது மற்றும் சந்தையில் கடனை விரிவாக்குவது குறித்து நிறுவனம் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் விற்பனையின் ஒரு பகுதி அதாவது 2 வரை வராகடனாக இருந்தாலும் இதை இங்கே நாம் ஒரு காரணியாக கருதலாம் ஆனால் வராகடனாக இருந்தால் அது 2 அல்ல அது 3 ஆகும் ஆனால் இந்த இலாபம் அந்த இழப்புகளைத் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன் இறுதியாக நாம் குறுகிய காலத்திற்கு கடன் கொள்கையை தளர்த்துவதன் மூலம் நாம் இலாபத்தை கணிசமாக அதிகரிக்க முடியும் மற்றும் 20 ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் இங்கு எளிதாக சம்பாதிக்க முடியும் எனவே கடன் கொள்கையை தளர்த்துவது நல்லது ஏனென்றால் அது நமக்கு பலவிதமான விளைவுகளை தரும் இதன் பின்விளைவுகள் பலருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன ஏனென்றால் நீங்கள் சந்தைக்குச் செல்லும்போது மற்றும் கடனில் விற்கும்போது சந்தையை சரியாக விரிவுபடுத்துவதற்கு இது உங்களுக்கு உதவுகிறது இது நீங்கள் சந்தையை விரிவுபடுத்தும்போது ஒரு முக்கிய விளைவு ஆகும் அல்லது கூடுதல் விற்பனையின் தயாரிப்புகளின் மூலம் உங்கள் சந்தை இருப்பு அதிகரிக்கிறது மற்றும் சந்தையில் உங்கள் பங்கை அதிகரிக்கும் என்று நீங்கள் கூறலாம் குறுகிய கால கொள்கை மாற்றங்கள் நம் விற்பனையை 375 கோடியாக அதிகரித்து வருகிறது நீண்ட கால அடிப்படையில் நிதானமாக செலவழிக்க நினைத்தால் இந்த நிறுவனம் கடனில் விற்கத் தயாராக உள்ளது மற்றும் நிறுவனத்துடன் வியாபாரம் செய்ய விரும்பும் நபர்கள் செய்தியை சந்தையில் தெரிவிக்கலாம் ஆனால் வணிகம் செய்ய முடியவில்லை ஏனெனில் நிறுவனம் ஒருபோதும் கடன் வழங்குவதில்லை அல்லது அவர்கள் குறைந்த கடன் காலத்தை தருகிறார்கள் அவர்கள் கடன் கொடுக்கத் தயாராக இல்லை மற்றும் வாடிக்கையாளரின் தேவைகளுக்கு ஏற்ப கடன் வழங்குகிறார்கள் எனவே அந்த விஷயத்தில் மிகவும் பயனுள்ள கருத்தாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பலர் நிறுவனத்துடன் கைகோர்க்கக்கூடும் மேலும் அவர்கள் சந்தையை நிரந்தரமாக விரிவுபடுத்த முடியும் அவர்கள் சந்தையில் தங்கள் இருப்பை நிரந்தரமாக அதிகரிக்க முடியும் மற்றும் ஒட்டுமொத்த சந்தைப் பங்கையும் மற்றும் சந்தையில் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த செயல்திறனையும் அதிகரிக்கும் நிலைமையை மதிப்பிடுவதன் மூலமும் இந்த மாதிரியின் உதவியைப் பெறுவதன் மூலமும் கடன் கொள்கையில் நிறுவனம் குறுகிய கால மாற்றங்களைச் செய்ய வேண்டுமானால் அவை செய்ய முடியுமா இல்லையா என்பதை அறிய முயற்சித்தோம் அவை முடிந்தால் எவ்வளவு அதிக இலாபம் உள்ளது மற்றும் அந்த இலாபம் ஏற்கத்தக்கதா இல்லையா இங்கே நான் பேசும்போது இலாபம் என்று நான் குறிப்பிட்டது நேர்மறை என்று இதன் பொருள் இலாபம் ஆகும் இலாபமானது கணிசமாக போதுமானதாக இருக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் நாம் பார்த்தது இது ஒரு கணிசமான லாபமாக உள்ளது ஆனால் குறுகிய காலக் கொள்கையை மதிப்பீடு செய்த பிறகு கொஞ்சம் குறைந்த அளவு இலாபமும் இருக்கிறது என்பதைத் கணக்கிட்டால் நாம் செய்ய வேண்டியது நீண்ட கால கொள்கை மாற்றங்களுக்குச் செல்வது நீங்கள் நீண்ட கால கொள்கை மாற்றங்களைப்பற்றி பேசும்போது இன்னும் சில காரணிகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் நீண்டகால கொள்கை மாற்றங்களில் உற்பத்தியாளர்கள் முதலில் மாற்றுவது ரிஸீவபல்ஸ் கணக்குகள் விளைவாக உங்கள் பிற நடப்பு சொத்துக்களும் அதிகரிக்கும் எனவே அடுத்த வகுப்பில் நான் உங்களுடன் கலந்துரையாடுவேன் நிறுவனத்தின் கடன் கொள்கையில் நீண்டகால மாற்றங்களை எவ்வாறு மதிப்பீடு செய்வது என்று மிகவும் நன்றி